உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பணப்பாய்வு அறிக்கை என்ற புதிய அறிக்கையுடன் தொடங்கினோம் நீங்கள் அனைவரும் இதை விரும்பினீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பணப்பாய்வு அறிக்கை என்றால் என்ன நீங்கள் சொல்ல முடியுமா இது பண வரவுகள் மற்றும் வெளியேற்றங்களை பட்டியலிடும் ஒரு அறிக்கை இப்போது கேள்வி என்னவென்றால் உங்களுக்கு ஏன் இந்த அறிக்கை தேவை இப்போது அது ஏன் தேவைப்படுகிறது உங்கள் மற்ற இரண்டு முக்கிய அறிக்கைகள் என்ன முதல் அறிக்கை இருப்புநிலை அறிக்கை மற்றும் இரண்டாவது அறிக்கை P மற்றும் L கணக்கு இருப்புநிலை உங்களுக்கு என்ன தருகிறது இது நிறுவனத்தின் நிதி நிலையை உங்களுக்கு வழங்குகிறது P மற்றும் L உங்களுக்கு வருமானத்தையும் செலவையும் தருகிறது ஆனால் இந்த இரண்டு அறிக்கைகளாலும் எவ்வளவு பணம் சம்பாதிக்கப்படுகின்றன அல்லது செலவிடப்படுகின்றன என்பதை உங்களால் சொல்ல முடியவில்லை அதனால்தான் 1995 ஆம் ஆண்டில் மூன்றாவது முக்கியமான அறிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டது இது பணப்பாய்வு அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது இது உங்களுக்கு பணப்பரிமாற்றத்தையும் தருகிறது என்பது மட்டுமல்லாமல் மூன்று தலைப்புகளின் கீழ் அந்த தரவுகளை இது தருகிறது மூன்று தலைப்புகள் என்ன ஒன்று இயக்கம் அல்லது செயல்பாடு அடுத்தது முதலீடு மூன்றாவது நிதி நாம் கடைசி விரிவுரையில் செயல்பாடு பற்றி விவாதித்தோம் இன்று நாம் முதலீடு மற்றும் நிதி பற்றிய தலைப்புக்கு செல்வோம் அதற்கு முன் பணம் என்றால் என்ன என்பது முதல் கேள்வி ஏனென்றால் நாம் பணப்பாய்வு பற்றி பேசுகிறோம் எனவே பணத்தில் ரொக்கம் மற்றும் ரொக்க சமமான தொகை அடங்கும் குறிப்பாக ரொக்கத்தில் நீங்கள் பணம் மற்றும் வங்கி நிலுவைகளையும் பணத்திற்கு சமமாக வைத்திருக்கிறீர்கள் சந்தை போக்கின் காரணமாக அதிக பணம் மற்றும் மதிப்பு இழப்புக்கு ஆளாகாத மிகக் குறுகிய கால முதலீடுகளை நீங்கள் உள்ளடக்குகிறீர்கள் எனவே வங்கிகளிடம் பெறப்பட்ட சிறுகடன் அல்லது சில பத்திரங்களில் உள்ள பணம் போன்றவை ஆனால் மதிப்பில் எந்த மாற்றமும் எதிர்பார்க்கப்படுவதில்லை அங்கு சில கட்டுக்கோப்பு பத்திரங்கள் மட்டுமே பணத்திற்கு சமமானதாக சேர்க்கப்பட முடியும் இப்போது பணத்தின் எந்த தருணமும் பணபாய்வாக கருதப்படுகிறது ஆனால் பணத்திற்குள் ஒரு செயல்பாடு இருந்தால் ஒரு விதிவிலக்கு உள்ளது மற்றும் பணத்திற்கு சமமான பொருட்கள் பணப்பாய்வாக கருதப்படுவதில்லை எனவே அத்தகைய உதாரணம் என்ன நீங்கள் வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்தால் நீங்கள் வங்கியில் இருந்து பணத்தை எடுக்கிறீர்கள் இது ரொக்கத்திற்கும் பணத்திற்கும் சமமான மாற்றம் ஒரு பண உருப்படி குறைகிறது மற்ற பண உருப்படி அதிகரித்து வருகிறது எனவே நாம் பணப்பாய்வாக கருத மாட்டோம் அதை பணப்பாய்வு அறிக்கையில் காண்பிக்க மாட்டோம் எனவே இங்கே நீங்கள் பணம் மற்றும் பணத்திற்கு சமமான பொருட்களை ஒன்றாக எடுத்துக்கொண்டீர்கள் மேலும் பல பொருட்கள் உள்ளன ஏதேனும் பரிவர்த்தனை ரொக்கம் மற்றும் ரொக்க சமமானவை குறைக்கப்படுவதோ அல்லது அதிகரிப்பதோ காரணமாக நாம் அதை பணபாய்வாக அழைப்போம் பணப்பாய்வு அறிக்கையில் இது காண்பிக்கப்படும் இதுதான் நாம் விவாதித்தோம் அது உங்களுக்கு தெளிவாகத் தெரியும் என்று நம்புகிறோம் ஆனால் நீங்கள் ஸ்லைடுகளுக்கு மீண்டும் ஒரு முறை பாருங்கள் எனவே இது ஒரு குறியீடாகும் இன்று நாம் மெதுவாக அடுத்த உருப்படிகளுக்கு செல்கிறோம் இந்தாஸ் 7 என்பது ஒரு புதிய தரநிலையாகும் இது இந்த கணக்கீட்டிற்கு நாங்கள் பின்பற்றுகிறோம் இது பணம் மற்றும் பணத்திற்கு சமமான வரையறை பணத்தின் பொருள் மற்றும் பணப்பாய்வு வகைகள் இப்போது குறிப்பாக பனப்பாய்வை இயக்குவது என்ன என்பதை நாம் விவாதிக்கிறோம் எனவே பெயரைப் போலவே 'செயல்பாடு' என்பது அன்றாட நடவடிக்கைகள் அல்லது நிறுவனத்தின் முதன்மை வருவாய் ஈட்டும் நடவடிக்கைகள் என்பதாகும் எனவே எந்தவொரு பொருளும் பணத்தின் தலைமுறை அல்லது அன்றாட வியாபாரத்தில் பணச் செலவு ஆகியவற்றுடன் தொடர்புடையது இது இயக்க நடவடிக்கையாகக் கருதப்படுகிறது எந்தவொரு செயல்பாடும் நிதி அல்லது முதலீட்டில் வரையறுக்க முடியாது ஆனால் ஒரு பண இயக்கம் உள்ளது ஏனெனில் இது இயக்க செயல்பாடு என்று அழைக்கப்படும் ஒரு ரெசிடரி ஹெட் கடந்த விரிவுரையில் நாம் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் ஆனால் இன்று வணிகத்தின் தன்மையைக் கருத்தில் கொண்டு இயக்க செயல்பாடு என்னவாக இருக்கும் என்று சொல்ல முடியுமா எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு வலைதளம் வடிவமைப்பாளர் என்று வைத்துக்கொள்வோம் பல்வேறு நிறுவனங்களுக்கான வலைத்தளங்களை உருவாக்குகிறீர்கள் உங்களுக்கான இயக்க செயல்பாடு என்னவாக இருக்கும் உங்களுக்கு வருமானம் என்ன புதிய வலை உள்ளடக்கத்தை உருவாக்குவதற்காக உங்கள் வாடிக்கையாளர்களிடம் சில கட்டணங்களை வசூலிக்கிறீர்கள் அவர்களின் வலைத்தளங்களை ஹோஸ்ட் செய்வதற்கு நீங்கள் கட்டணம் வசூலிக்கலாம் இவை அனைத்தும் உங்களுக்கான வருமானமாக இருக்கும் அவை P மற்றும் L ஆகியவற்றில் அடங்கும் அவை உங்களுக்காக உருவாக்கப்படும் பணமாகவும் இருக்கும் வாடிக்கையாளர் உங்களுக்கு பணம் செலுத்தும்போதெல்லாம் நீங்கள் பணத்தை உருவாக்குகிறீர்கள் அந்த பணம் இயக்க நடவடிக்கையிலிருந்து வருகிறது எனவே இது முதல் எடுத்துக்காட்டில் வருகிறது அதாவது பொருட்கள் விற்பனை அல்லது ரெண்டரிங் சேவைகளிலிருந்து பெறப்பட்ட பணம் நீங்கள் டாடா மோட்டார்கள் என்றால் கடந்த விரிவுரையில் டாடா மோட்டார்கள் உதாரணத்தை எடுத்தோம் டாடா மோட்டார்களுக்கு ஒரு முக்கிய வருவாய் ஈட்டும் செயல்பாடு என்னவென்றால் அவர்கள் கார்களை விற்கும் நிறுவனம் உங்களுக்குத் தெரியும் என்று நினைக்கிறேன் எனவே கார்கள் லாரிகள் வாகனங்கள் விற்பனை செய்வது வியாபாரம் எனவே கார் விற்பனையின் மூலமாகவோ அல்லது ஒரு டிரக் விற்பனையின் மூலமாகவோ அவர்கள் பணத்தை ஈட்டுகிறார்கள் அங்கு முக்கிய வருவாய் ஈட்டும் செயல்பாடு இருக்கும் செலவுகள் என்ன அவர்களின் பொதுவான நிறுவன வாடகை வரி சம்பளம் பயணச் செலவுகள் அனைத்தும் வணிகத்தை நடத்துவதற்காகவே கருதப்படுகின்றன எனவே இவை உங்கள் இயக்க செயல்பாடு தொடர்பான வெளிச்செல்லல்கள் நீங்கள் வலைதளம் டெவலப்பர் நிறுவனம் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் ஒரு காரை வாங்கும் பட்சத்தில் இது ஒரு செயல்பாட்டு வெளிச்செல்லல்களாக இருக்குமா பதில் இல்லை ஏனெனில் கார் உங்களுக்கு ஒரு நிலையான சொத்து இது உங்கள் அன்றாட செயல்பாடு அல்ல நீங்கள் காரை வாங்கி தினமும் கார்களை விற்பனை செய்பவர்கள் அல்ல யார் கார்களை தவறாமல் வாங்கி விற்பனை செய்வார்கள் ஒரு கார் டீலர் கார் ஒரு பங்கு உருப்படி எனவே கார்களை வாங்குவது மற்றும் விற்பனை செய்வது என்பது அன்றாட நடவடிக்கையாகும் இது ஒரு இயக்க நடவடிக்கையாக இருக்கும் ஆனால் பிற நிறுவனங்களுக்கு கார் நிலையான சொத்தின் ஒரு பகுதியாகும் எனவே அவர்களுக்கு கார் வாங்குவது இருப்புநிலைப் பட்டியலில் நிலையான சொத்துகளில் செல்லும் பணப்பாய்வு அறிக்கையில் அது எங்கு செல்லும் இது இயக்க செயல்பாட்டில் இல்லாத முதலீட்டு நடவடிக்கைகளில் செல்லும் நீங்கள் என்னைப் பெறுகிறீர்களா இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் ஏற்கனவே இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன கடந்த விரிவுரையில் இதைப் பார்த்தோம் என்று நினைக்கிறேன் இப்போது பனப்பாய்வை தயாரிப்பதற்கு இரண்டு முறைகள் உள்ளன அதில் முதல் முறை மிகவும் எளிமையானது இது நேரடி முறை என்று அழைக்கப்படுகிறது எனவே P மற்றும் L இற்கு எந்த விளக்கமும் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் P மற்றும் L இல் நீங்கள் விற்பனையுடன் தொடங்கினால் நீங்கள் லாபம் பெறும் அனைத்து செலவுகளையும் குறைக்கலாம் அதே வழியில் விதிவிலக்கு உள்ளது நாங்கள் சரியான கொடுப்பனவுகளையும் நிலுவையில் உள்ள செலவுகளையும் இங்கே காண்பித்துள்ளோம் நீங்கள் சரியான ரசீதுகள் மற்றும் கொடுப்பனவுகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் எனவே வாடிக்கையாளர்களிடமிருந்து ரசீதுகள் மற்றும் பண விற்பனை இது ஊழியர்களுக்கான உங்கள் ரொக்க ரசீது கழித்தல் வாடகை செலுத்துதல் கடனாளர்களுக்கு கொடுப்பனவு செலுத்துதல் என்பது ஒரு கொள்முதல் அல்ல மேலும் P மற்றும் L கணக்கை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செலுத்தினாலும் வாங்கினாலும் இது ஒரு செலவு இவை நீங்கள் கடனாளர்களுக்கு செலுத்திய தொகை மட்டுமே பணத்தை வாங்கும் போது தொகை ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் நீங்கள் கடன் செலுத்தும் போதெல்லாம் அது பணப்பாய்வு அறிக்கையில் செல்லும் எனவே இது ஒப்பீட்டளவில் எளிமையானது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு P மற்றும் L போன்றது ஆனால் அது பண அடிப்படையில் இருக்க வேண்டும் நீங்கள் என்னைப் பெறுகிறீர்களா எனவே நீங்கள் அனைத்து பண ரசீதுகளையும் பட்டியலிடுகிறீர்கள் இயக்க நடவடிக்கைகளிலிருந்து அனைத்து பண கொடுப்பனவுகளையும் கழித்தால் அவை இயக்க நடவடிக்கைகளிலிருந்து நிகர பணமாக இருக்கும் இப்போது இரண்டாவது முறை சற்று சிக்கலானது ஏனென்றால் இங்கே நாம் P மற்றும் L இலிருந்து இயக்க நடவடிக்கைகளில் இருந்து பணத்தைக் கணக்கிடப் போகிறோம் எனவே P மற்றும் L கணக்கில் நாம் காலத்திற்கு லாபம் அல்லது இழப்பைப் பெறுகிறோம் பின்னர் சில உருப்படிகளை மீண்டும் சேர்ப்போம் பின்னர் லாபம் செயல்பாடுகளிலிருந்து பணத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் P மற்றும் L ஆகியவற்றில் 40 உருப்படிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அவை அனைத்திற்கும் அட்ஜஸ்ட்மென்ட் தேவையில்லை அவற்றில் இரண்டு வகைகளில் சரிசெய்தல் தேவைப்படும் அந்த இரண்டு வகையான உருப்படிகளை மட்டுமே நாம் சேர்க்கலாம் அல்லது குறைக்கலாம் எனவே இந்த இரண்டு வகையான பொருட்கள் யாவை ஒன்று அது பணமல்லாத பொருள் அதை நான் காண்பிக்கிறேன எனவே நாம் தக்க வருவாய் மற்றும் ஈவுத்தொகை மற்றும் வரிகளுடன் தொடங்குகிறோம் அதாவது வரிக்கு முன் நிகர லாபம் பின்னர் நாம் பணம் அல்லாத பொருளை சேர்க்கிறோம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தேய்மானம் ஏனென்றால் தேய்மானம் குறித்து நாம் முன்பே விவாதித்திருக்கிறோம் இது P மற்றும் L வசூலிக்கப்படும் பணச் செலவு அல்ல பணத்தை உள்ளடக்கியது கூட அல்ல அதனால் இதை மீண்டும் சேர்ப்போம் இதேபோல் இயங்காத உருப்படிகள் ஏதேனும் இருந்தால் எனவே இயங்காத பொருட்கள் யாவை P மற்றும் L ஆகியவற்றில் உள்ள பெரும்பாலான உருப்படிகள் இயங்குகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் இயந்திரங்களை விற்பனை செய்வது போன்ற சில பொருட்கள் மற்றும் அந்த இயந்திரங்களை விற்பதில் சில இழப்புகள் உள்ளன அந்த இழப்பு நாம் P மற்றும் L இல் காண்பிப்போம் ஆனால் அதை இங்கே பணப்பாய்வு அறிக்கையில் வைத்திருக்க நாம் விரும்பவில்லை அதனால்தான் அதை மீண்டும் சேர்க்கிறோம் எனவே ஒரு இயந்திரம் போன்ற சிலவற்றை விற்பனை செய்வதில் இழப்பைச் சேர்க்கவும் இதேபோல் P மற்றும் L ஆகியவற்றில் ஏற்கனவே காட்டப்பட்டுள்ள நிலத்தை விற்பனை செய்வதில் லாபம் இருந்தால் அதை அங்கிருந்து குறைக்கிறோம் ஏனெனில் அது செயல்படாத உருப்படி அதற்காக நாம் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் சரிசெய்தல் செய்கிறோம் இந்த பொருட்களை சரிசெய்த பிறகு செயல்பாடுகளிலிருந்து நிதி பெறுகிறோம் இதற்குப் பிறகு உங்கள் தற்போதைய சொத்துகள் மற்றும் தற்போதைய கடன்களுடன் தொடர்புடைய மூன்றாவது சரிசெய்தல் உள்ளது எனவே என்ன நடக்கிறது என்றால் உங்கள் தற்போதைய சொத்துகளிலிருந்து அதிகரித்து வரும் நடப்பு சொத்து இருந்தால் அது நிறுவனத்தின் கைகளில் குறைந்த பணத்திற்கு வழிவகுக்கிறது எனவே பெறத்தக்கவைகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் ஒரு பொருளை விற்றுள்ளீர்கள் ஆனால் உங்கள் தரவை நீங்கள் பெறவில்லை எனவே பெறத்தக்கவைகள் அதிகரித்து வருகின்றன உங்கள் பணம் வீழ்ச்சியடைகிறது எனவே அதிகரிக்கும் தற்போதைய நடப்பு சொத்துக்கள் பணத்தின் வீழ்ச்சி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தற்போதைய சொத்தில் பணமும் ஒன்றாகும் எனவே பணத்தைத் தவிர வேறு எந்த தற்போதைய சொத்தும் அதிகரித்து வருகிறதென்றால் அது கையிருப்பு பணம் குறைவதற்கு வழிவகுக்கிறது நீங்கள் நன்கு கவனித்து பாருங்கள் அதேபோல் நடப்பு சொத்து குறைந்துவிட்டால் உங்களிடம் கடன் இருந்தால் கடனாளிகள் உங்களிடம் அதிக பணத்தை செலுத்துகிறார்கள் அவற்றின் இருப்பு குறைந்துவிடும் மேலும் உங்களிடம் அதிக பணம் உள்ளது இது நமது தற்போதைய நடப்பு சொத்துக்களை குறைக்கும் எனவே இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து தற்போதைய சொத்துக்கள் மற்றும் கடன்களின் நிலுவைகளைப் பெறுவோம் அவற்றின் அதிகரிப்புகள் மற்றும் குறைப்பு ஆகியவற்றைப் பார்ப்போம் செயல்பாடுகளிலிருந்து வரும் நிதிகளில் மாற்றங்களைச் செய்வதன் மூலம் செயல்பாடுகளில் இருந்து கிடைக்கும் பணத்தின் தரவை அது உங்களுக்குத் தரும் நீங்கள் என்னைப் பெறுகிறீர்களா எனவே நிதி என்பது ஒரு லாபம் ஈட்டக்கூடியது ஆனால் அது பணம் அல்ல எனவே நாம் அட்ஜஸ்ட்மென்ட் சரிசெய்தல் செய்கிறோம் மற்றும் செயல்பாட்டில் இருந்து உருவாகும் பணத்தை கணக்கிடுகிறோம் இயக்க நடவடிக்கைகளில் இருந்து பணப்பாய்வை வழங்கும் வருமான வரிகளை நாம் கழிக்க வேண்டியிருக்கும் கடந்த முறை இது பற்றி நாம் அதிகம் விவாதித்தோம் ஆனால் இது மிகவும் சிக்கலானது என்பதால் அதை மீண்டும் திருத்தியுள்ளோம் இப்போது நாம் அடுத்த இரண்டு தலைப்புகளுக்கு செல்கிறோம் அடுத்து முதலீடு நடவடிக்கைகளை பார்ப்போம் நிலையான சொத்துகள் அல்லது முதலீடுகள் போன்ற நீண்ட கால சொத்துகளுடன் தொடர்புடைய அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் முதலீட்டு நடவடிக்கைகளில் இங்கே சேர்க்கப்படும் எனவே எடுத்துக்காட்டுகள் யாவை நிலையான சொத்தை வாங்குவது அல்லது விற்பனை செய்வது எனவே நிலத்தை வாங்குவது இயந்திரங்களை வாங்குவது இயந்திரங்களை விற்பனை செய்வது இவை அனைத்தும் முதலீட்டு நடவடிக்கைகள் அல்லது எஃப் யை வைத்திருத்தல் அல்லது வங்கியுடன் எஃப் யை திரும்பப் பெறுதல் சில பங்குகளை வாங்குவது அல்லது சில பங்குகளை விற்பனை செய்வது போன்ற முதலீடுகள் தொடர்பானவை இவை அனைத்தும் முதலீட்டு நடவடிக்கைகளாக சேர்க்கப்பட்டுள்ளன எனவே இவை சில எடுத்துக்காட்டுகள் அவற்றைப் பாருங்கள் நீங்கள் எஃப் யை வங்கியில் வைத்தால் அங்கு வட்டி கிடைக்கும் அந்த வட்டி மற்றும் அதன் தொடர்புடைய பண ஓட்டத்தை முதலீடு செய்கிறது நீங்கள் பங்குகளை வாங்கினால் அங்கு நீங்கள் ஈவுத்தொகையைப் பெறுவீர்கள் உங்கள் முதலீட்டின் காரணமாக அந்த ஈவுத்தொகை பெறப்படுகிறது அதனால்தான் இது ஒரு முதலீட்டு நடவடிக்கையாக கருதப்படுகிறது இது முதலீட்டு நடவடிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே இயக்க நடவடிக்கைகளில் இரண்டு முறைகள் இருந்தன இரண்டு முறைகள் என்ன நேரடி மற்றும் மறைமுக முறை அதிர்ஷ்டவசமாக முதலீட்டு நடவடிக்கையில் இரண்டு முறைகள் எதுவும் இல்லை நீங்கள் பெற்ற அல்லது செலுத்தியதை நீங்கள் நேரடியாகக் காட்ட வேண்டும் அதனால்தான் முதலீட்டு நடவடிக்கைகளை கணக்கிடுவது மிகவும் எளிது பயப்பட ஒன்றுமில்லை நிலையான சொத்துக்கள் அல்லது முதலீடுகளில் செலுத்தப்படும் தொகை காரணமாக பெறப்பட்டது எதுவாக இருந்தாலும் நேரடியாகக் காண்பிக்கப்படும் P மற்றும் L நிறுவனங்களுக்கான விற்பனையின் லாபம் அல்லது இழப்பு பற்றி நாங்கள் பேசவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உண்மையில் இப்போது நிலையான சொத்துக்களைப் பெறுவதற்கு செலுத்தப்பட்ட மொத்தத் தொகையை மட்டுமே நாம் கருத்தில் கொள்கிறோம் மூன்றாவது வகை நிதி செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது இப்போது இங்கே முதல் விரிவுரையில் வணிகத்திற்கு வளங்கள் தேவை என்பதை நாம் பார்த்ததாக நினைவில் இருந்தால் அந்த வளங்கள் அல்லது சொத்துகள் இப்போது யாரோ ஒருவரால் நிதியளிக்கப்படுகின்றன எனவே நீங்கள் சொத்துக்களை வாங்கிய பணத்திலிருந்து கொஞ்சம் பணம் பெற யாரோ ஒருவர் பணம் செலுத்துகிறார் இப்போது நீங்கள் எங்கிருந்து பணம் திரட்டினீர்கள் அல்லது அந்த நிதிகளை நீங்கள் எங்கிருந்து உருவாக்கினீர்கள் என்பது அவை நிதி நடவடிக்கைகள் என வகைப்படுத்தப்படுகின்றன அதில் இரண்டு முக்கியமான வகைகள் உள்ளன ஒன்று ஈக்விட்டி என்றும் மற்றொன்று கடன் வாங்குதல் என்றும் அழைக்கப்படுகிறது உங்களுக்கு நினைவிருக்கிறதா நாம் விவாதித்த இருப்புநிலை பற்றி திரும்பிச் சென்று இருப்புநிலை வடிவமைப்பைப் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எனவே ஈக்விட்டியில் வருபவை எவை இவற்றில் உரிமையாளர்களின் நிதிகள் இவை பங்கு மூலதனம் அல்லது முன்னுரிமை பங்கு மூலதனம் போன்ற பங்குதாரர்களின் பணம் காண்பிக்கப்படும் மேலும் கடன் என்றால் என்ன கடன் வாங்குவது என்பது நீங்கள் வாங்கிய பல்வேறு வகையான கடன்கள் எனவே எடுக்கப்பட்ட கடன் அல்லது கடன் ப்ரீபெய்ட் அல்லது அந்தக் கடனில் செலுத்தப்படும் வட்டி ஆகியவை அவை அனைத்தும் நிதி நடவடிக்கைகளின் கீழ் வருகின்றன எனவே இங்கே சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் பங்குகள் அல்லது கடனீட்டு கடன்களின் வெளியீடு போன்றவை கொடுக்கப்பட்டுள்ளன எனவே கடன் பத்திரத்தால் நீங்கள் எதைக் குறிக்கிறீர்கள் எனவே கடனளிப்பு என்பது ஒரு கடன் நிறுவனம் கடனைப் பெறுவது மற்றும் கடன் வழங்குபவருக்கு கடனீட்டு சான்றிதழ் வடிவில் ஒரு சான்றிதழைக் கொடுப்பது போன்றது இது கடனீட்டு என அழைக்கப்படுகிறது ஆனால் இது நிறுவனத்திற்கான கடனைப் போன்றது அதுவும் ஒரு நிதி நடவடிக்கை எனவே நீங்கள் பங்குகளை வெளியிடும் போது சில குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகள் உள்ளன அதன் சரியான பங்குகளை வாங்குதல் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நிறுவனம் பங்குதாரரிடமிருந்து பங்குகளைத் திரும்பப் பெறுகிறது மற்றும் பங்குகளை வாங்குதல் என்று அழைக்கப்படும் பணத்தை அவர்களுக்குக் கொடுக்கிறது அதுவும் ஒரு நிதி கடன் பத்திரங்களின் இதே போலத்தான் அளிக்கப்படுகிறது நிறுவனம் பணத்தைப் பெறுகிறது முன்னுரிமை பங்குகளை வழங்குகிறது திரும்பப் பெறுதல் அல்லது மீட்பது என்பது போட்டி நிறுவன பங்குகளை திரும்பப் பெறுகிறது பணம் சம்பந்தப்பட்ட இரண்டு நிகழ்வுகளுக்கும் பணத்தைத் தருகிறது மேலும் இது வணிகத்தின் நிதியுதவியுடன் தொடர்புடையது எனவே நீங்கள் பெறும் பணப்பாய்வின் நிதி பிரிவில் இது வரும் இப்போது நீங்கள் நிதி திரட்டும்போதெல்லாம் உங்கள் முதலீட்டாளர்களுக்கு வட்டி அல்லது ஈவுத்தொகை வடிவில் ஈடுசெய்ய வேண்டும் நீங்கள் கடன் வாங்கினால் நீங்கள் பங்குகளை வைத்து பணத்தை திரட்டினால் அது நிதியளிக்கும் நடவடிக்கையாகும் மேலும் அவர்களுக்கு ஈவுத்தொகையை செலுத்துவீர்கள் நீங்கள் எல்லா எடுத்துக்காட்டுகளையும் பெறுகிறீர்களா இப்போது பணப்பாய்வில் சில குறிப்பிட்ட பொருட்களைக் கருத்தில் கொள்வோம் அதில் முதலாவது 'வட்டி' நாம் ஏற்கனவே அதைப் பற்றி விவாதித்தோம் இந்த வட்டி என்பது பெறப்படலாம் அல்லது செலுத்தப்படலாம் இப்போது பெறப்பட்ட வட்டியை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் நீங்கள் முதலீடு செய்திருப்பதால் முக்கியமாக நீங்கள் வட்டி பெறுவீர்கள் என்று நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் எனவே நீங்கள் எஃப் டி போன்றவற்றில் வங்கியில் முதலீடு செய்திருந்தால் அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிறுவனத்தின் கடன் பத்திரத்தில் நீங்கள் முதலீடு செய்தால் அவர்களிடமிருந்து நீங்கள் வட்டி பெறுவீர்கள் அவை முதலீட்டு ஓட்டம் என வகைப்படுத்தப்படும் ஆனால் அதில் சில விதிவிலக்குகள் உள்ளன அவற்றை மனதில் கொள்ளுங்கள் முதலீடு பணத்திற்கு சமமானதாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் முதலீடு என்பது குறுகிய கால வைப்புத்தொகையில் உள்ளது அதை நீங்கள் பண சமமானதாக வகைப்படுத்தியுள்ளீர்கள் அது ஒரு முதலீடு அல்ல பணப்பாய்வு பொருத்தவரை இது ஒரு முதலீடு அல்ல அதனால்தான் பணத்திற்கு சமமான வகை முதலீட்டில் பெறப்பட்ட வட்டி ஒரு முதலீட்டு நடவடிக்கையாக கருதப்படாது இது ஒரு இயக்க நடவடிக்கை என்று வகைப்படுத்துவோம் ஏனெனில் இது ஒரு அன்றாட உருப்படி என்பதால் இதேபோல் சில நேரங்களில் நாம் வர்த்தக முன்னேற்றங்களிலிருந்து வட்டி பெறுவோம் புரிகிறதா நாம் நமது சப்ளையர்களுக்கு முன்கூட்டியே சில பணத்தை கொடுத்திருக்கிறோம் அவர்கள் அந்தத் தொகைக்கு நமக்கு வட்டி அளிப்பார்கள் என்பது அரிது அது இப்போதெல்லாம் நடக்காது ஆனால் அங்கே நமக்கு கொஞ்சம் வட்டி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒரு பெறத்தக்க பில் மீது நாம் வட்டி பெற்றுள்ளோம் அது எந்த முதலீட்டிற்கும் தொடர்புடையது அல்ல இது நீண்ட கால செயல்பாடு அல்ல ஏனெனில் இது பொதுவாக ஒரு மாதத்திற்கு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் ஒரு வருடத்திற்கும் குறைவானது அதனால்தான் அந்த முதலீடுகள் மற்றும் வட்டி ஆகியவை செயல்பாட்டு நடவடிக்கைகள் என வகைப்படுத்தப்படும் மூன்றாவது எடுத்துக்காட்டு குறிப்பிட்ட வகை நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் என்று அழைக்கப்படுகிறது நிதி நிறுவனங்களின் எடுத்துக்காட்டுகள் யாவை எடுத்துக்காட்டாக வங்கியின் அல்லது ஒரு வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் அவர்களுக்கு நிதி உள்ளது எனவே கடன் கொடுப்பது அவர்களின் தொழில் எனவே அவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து வட்டி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அது அன்றாட வணிக செயல்பாடு அல்லது முதன்மை வருவாய் ஈட்டும் செயல்பாடு எனவே இதை நிதி தொடர்பான நிறுவனங்களுக்கான இயக்க நடவடிக்கைகளாக இதை வகைப்படுத்துவோம் எனவே இது பெறப்பட்ட வட்டி பற்றியது இப்போது செலுத்தப்பட்ட வட்டி பற்றி இயல்பாக நீங்கள் அனைவரும் அறிந்த வட்டி இப்போது செலுத்தப்படுகிறது இதை நாம் ஒரு நிதி நடவடிக்கையாக கருதுவோம் ஆனால் சில விதிவிலக்குகள் உள்ளன ஒரு கடன் மூலதனக் கடனாகப் பெறப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் செயற்பாடு மூலதனம் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் என்று நம்புகிறேன் செயல்பாட்டு மூலதனம் என்பது தற்போதைய சொத்துக்கள் கழித்தல் தற்போதைய கடன் பொறுப்புகள் இது அன்றாட நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது அல்லது எங்கள் விரிவுரை 1 மற்றும் 2 ஐ நினைவில் வைத்திருந்தால் நாம் ஒரு வணிக சுழற்சியைக் கண்டோம் என்பது நினைவில் இருக்கும் வணிகச் சுழற்சியில் செலுத்தப்பட்ட பணம் எதுவாக இருந்தாலும் குறிப்பாக மூலதனத்திற்காக செலவிடப்படும் பணத்திற்கு வங்கியில் இருந்து கொஞ்சம் கடன் பெறலாம் இப்போது நீங்கள் ஒரு மூலதனக் கடனுக்கு வட்டி செலுத்தினால் அது ஒரு இயக்க ஓட்டமாக வகைப்படுத்தப்பட வேண்டும் மூன்றாவது உதாரணம் அல்லது இரண்டாவது விதிவிலக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நிதி நிறுவனமாகும் இப்போது இயற்கையாகவே ஒரு நிதி நிறுவனத்திற்கு வட்டி செலுத்துவது அவர்களின் அன்றாட நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் அவர்கள் வட்டி செலுத்துகிறார்கள் இதுவரை அவர்கள் செலுத்தும் வட்டி நீங்கள் பெறும் இயக்க ஓட்டமாக வகைப்படுத்தப்படுகிறது எனவே இது வட்டியை பற்றியது இப்போது இவற்றின் அடிப்படையில் ஈவுத்தொகைக்கு என்ன நடக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா ஏனெனில் நீங்கள் ஈவுத்தொகை வட்டி மற்றும் பெறப்பட்ட ஈவுத்தொகை மற்றும் ஈவுத்தொகை செலுத்துதல் போன்ற இரு பிரிவுகளையும் பெறுவீர்கள் இப்போது ஈவுத்தொகை செலுத்தப்பட்டால் என்ன நடக்கும் யாருக்கு ஈவுத்தொகை செலுத்துகிறீர்கள் பங்குகள் மூலம் பணம் திரட்டுகிறோம் எனவே பங்குதாரர்கள் ஒரு நிறுவனமாக நமக்கு ஈடுசெய்ய அவர்களின் பணத்தை கொடுக்கிறார்கள் இவை ஈவுத்தொகை என்று அழைக்கப்படும் நமது லாபத்தின் ஒரு பகுதியை அவர்களுக்கு வழங்குகிறோம் எனவே இது எந்த வகையில் வர வேண்டும் இது செயல்பாடா முதலீடு செய்வதா அல்லது நிதியளிப்பதா உங்களில் பெரும்பாலோர் இதை சரியாக யூகிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் இது நிதி திரட்டலுடன் தொடர்புடையது எனவே இது ஒரு நிதி நடவடிக்கை பங்குதாரர்களுக்கு ஈவுத்தொகை கொடுக்கும் பங்குகளின் மூலம் நிதி திரட்டியுள்ளோம் எனவே இது ஒரு நிதி வெளிப்பாடாக கருதப்படும் வட்டி போன்ற விதிவிலக்குகள் ஏதேனும் உள்ளதா இப்போது இது ஒரு விசித்திரமான பொருளாகும் இது ஒரு நிதி நிறுவனமாக இருந்தாலும் விதிவிலக்குகள் இல்லை அது ஒரு இயக்கப் பொருளாக இருந்தாலும் அல்லது அது ஒருபோதும் செயல்படுவதாகவோ அல்லது ஈவுத்தொகையை முதலீடு செய்வதாகவோ நீங்கள் கருத மாட்டீர்கள் என்பது எப்போதும் நிதிப் பொருளாகக் கருதப்படுகிறது பெறப்பட்ட ஈவுத்தொகை என்ன பெறப்பட்ட ஈவுத்தொகை எங்கு செல்லும் பெறப்பட்ட ஈவுத்தொகை இயல்புநிலையாக பெறப்பட்ட வட்டிக்கு மிகவும் ஒத்ததாகும் இது ஒரு முதலீட்டு ஓட்டமாக கருதப்படும் நீங்கள் அந்த ஸ்லைடிற்குச் செல்லுங்கள் எனவே ஈவுத்தொகையில் என்ன நடக்கிறது என்றால் நிதி என்பதை ஒரு முதலீட்டு ஓட்டமாக வகைப்படுத்துவோம் ஏனெனில் நாம் ஈவுத்தொகையைப் பெறும் பங்குகளில் முதலீடு செய்துள்ளோம் ஒரு நிதி நிறுவனத்திற்காகவோ அல்லது ஒரு வங்கிக்காகவோ நாம் அதை ஒரு இயக்க ஓட்டமாக வகைப்படுத்துவோம் ஏனென்றால் அவர்களுக்கு இது ஒரு நாள் செயல்பாடு மற்றும் ஈவுத்தொகை செலுத்துதல் என்பது நாம் ஏற்கனவே விவாதித்தோம் நீங்கள் என்னைப் புரிந்துக்கொள்கிறீர்கள் என நம்புகிறேன் இன்று சில தலைப்புகளை பற்றி விவாதித்தோம் முதலில் முதலீடு செய்வது பின்னர் முதலீடு செய்தல் நிதியளித்தல் மற்றும் வட்டி மற்றும் ஈவுத்தொகை ஆகியவற்றை பற்றி விவாதித்தோம் அடுத்த விரிவுரையில் நாம் இன்னும் சில தலைப்புகளை எடுத்துக்கொள்வோம் பின்னர் நாம் பிரச்சினைகளைப் பற்றி பார்க்க ஆரம்பிப்போம் வணக்கம்